இப்போது அசைன்மென்ட் எண் 2 ஐ நாம் தீர்க்கிறோம் இந்த பகுதியில் வெ க்டர் கால்குலஸ் மற்றும் எலக்ட்ரோஸ்டேடிக் போடன்சியல் மின்னியல் ஆற்றலைக் கணக்கிடுவது தொடர்பான ப்ராப்ளம் ஐ தீர்க்கப் போகிறேன் இந்த அசைன்மென்ட்ன் ப்ராப்ளம் எண் 5 யில் நீங்கள் வெக்டர் புலத்தின் Vx யின் சர்பேஸ் இன்டகரல் மேற்பரப்பு ஒருங்கிணைப்பை y மற்றும் z ஆகியவற்றைக் கணக்கிட விரும்புகிறீர்கள் இது x2 i அலகு வெக்டர் பிளஸ் x y z j அலகு வெக்டர் பிளஸ் y 2zk அலகு வெக்டர் க்கு சமம் நீங்கள் ஒரு யூனிட் ஸ்பியர் கோளத்தின் மீது சர்பேஸ் இன்டகரல் v டாட் ds என்ன என்று கணக்கிட விரும்புகிறீர்கள் அதாவது இந்த ஸ்பியர் யின் ஆரிஜின் ஐ கோளத்தின் தோற்றத்தை மையமாகக் கொண்ட 1 ஆரம் உள்ளது மேலும் நாம் டைவர்ஜன்ஸ் தீயரம் தேற்றம் மற்றும் ஸ்பரிக்கல் போலார் கோள துருவ கோஆர்டினேட் பயன்படுத்த விரும்புகிறோம் Vxyzx2ixyzjy2zk எனவே டைவர்ஜன்ஸ் தீயரம் தேற்றம் மூலம் இந்த v டாட் ds என்பது ஸ்பியர் கோளத்தின் வால்யும் இண்டெகரேஷன் டைவர்ஜன்ஸ் v அளவுக்கு க்கு சமமாக இருக்கும் V இன் டைவர்ஜன்ஸ் ஐ கணக்கிடுவது எளிதானது இதைப் பாருங்கள் நான் x காம்போனென்ட் கூறுகளின் களின் பார்சியல் டெரிவேட்டிவ் ஐ எடுத்துக் கொள்வேன் இது எனக்கு 2x பிளஸ் y காம்போனென்ட் கூறுகளின் களின் பார்சியல் டெரிவேட்டிவ் அதாவது y ஐப் பொறுத்தவரை இது எனக்கு xz தருகிறது மற்றும் z காம்போனென்ட் கூறுகளின் களின் பார்சியல் டெரிவேட்டிவ் ஐ கொடுக்கிறது z இது எனக்கு y 2 d v ஐ தருகிறது ஸ்பரிக்கல் கோஆர்டினேட் இண்டெகரேஷன்நில் dv என்பது r 2 dr dகொசைன் தீட்டா dФ என்பதை தவிர வேறொன்றுமில்லை இண்டெகரேஷன் வரம்புகள் டி ஃபை 0 முதல் 2 பை வரை டி கொசைன் தீட்டா மைனஸ் இன்டகரல் 1 முதல் 1 வரை மற்றும் இன்டகரல் ஆர் 0 முதல் 1 வரை ஆகும் ஏனென்றால் நாம் ஒரு அலகு ஸ்பியர் க்கு வால்யும் இன்டகரல் செய்கிறோம் இப்போது x y மற்றும் z ஆகியவை இந்த ஸ்பரிக்கல் போலார் கோள துருவ கோஆர்டினேட்களின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படப் போகின்றன எனவே இது 2 r சைன் தீட்டா கொசைன் மாறுகிறது இது r 2 drd கொசைன் தீட்டா dΦ பிளஸ் இரண்டாவது இண்டெகரேஷன் x இது r சைன் தீட்டாகொசைன் z இது r கொசைன் தீட்டா ஆகும் இது r 2 dr d கொசைன் தீட்டா dΦ மற்றும் இறுதி டேர்ம் இண்டெகரேஷன் இது y 2 ஆகும் இது r 2 சைன் 2 தீட்டாசைன் 2 பை d r d கொசைன் தீட்டா dΦ இப்போது முதல் மற்றும் இரண்டாவது டேர்ம் முதல் டேர்ம் ஐ நான் இப்போது வட்டமிடுகிறேன் இரண்டாவது டேர்ம் ஐ நான் பச்சை நிறத்தில் வட்டமிடுகிறேன் என்பதை கவனியுங்கள் இரண்டிற்கும் கொசைன் ஃபை உள்ளது மேலும் நான் 0 முதல் 2 பை வரை கொசைன் ஓவர் மீது இண்டெகரேஷன் ஒருங்கிணைத்தால் செய்தால் எனவே கொசைன் dϕ 0 முதல் 2 பை வரை இடதுபுறத்தில் எழுதுகிறேன் எனக்கு 0 தருகிறது எனவே இந்த இரண்டு டேர்ம் களும் 0 பங்களிக்கின்றன VdV2xxzy2r2drdcosθdϕ 2r sinθcosϕr2drdcosθdϕrsinθcosϕrcosθr2 நான் மூன்றாவது டேர்ம் மட்டுமே வைத்திருக்கிறேன் இதன் மதிப்பு பின்னர் இண்டெகரேஷன் 0 முதல் 1 வரை r 4 dr இண்டெகரேஷன் மைனஸ் 1 முதல் 1 வரை சைன் 2 தீட்டா டி கொசைன் தீட்டா இண்டெகரேஷன் 0 முதல் 2 பை வரை சைன் 2 Φ dΦ இது எனக்கு 1 டிவைடட் பை ஐந்து முதல் டேர்ம் எனக்கு இண்டெகரேஷன் மைனஸ் 1 முதல் 1 வரை dx மற்றும் இண்டெகரேஷன் 0 முதல் 2 வரை 1 மைனஸ் கொசைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2 dΦ இதுx 2dx தவிர வேறொன்றுமில்லை இங்கு x என்பது கொசைன்தீட்டா இது எனக்கு 1 டிவைடட் பை ஐந்து 2 கழித்தல் 2 டிவைடட் பை 3 இது 4 டிவைடட் பை 3 ஆகும் எனவே பதில் 4 டிவைடட் பை 15 என்பதாகும் இது ப்ராப்ளம் எண் 5 க்கான பதில் dS01r4dr 11θdcos θ02πϕdϕ15 111 X2dX02π1 2dϕ1543×π4π15 ப்ராப்ளம் எண் 6 என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் ப்ராப்ளம் எண் 6 கூறுகிறது ஒரு வெக்டர் புலத்திற்கு V x y மற்றும் z இங்கே x திசையில் இது x 2 yi அலகு வெக்டர் க்கு சமம் மற்றும் j திசையில் x கழித்தல் y மற்றும் k திசையில் c x பிளஸ் yக்கு சமம் இங்கு c ஒரு கான்ஸ்டன்ட் மாறிலி நாம் இங்கே லைன் இண்டெகரேஷன் V டாட் டி எல் என்பதை கணக்கிட விரும்புகிறோம் அங்கு நாம் குறிப்பிடும் வளைவு ஒரு சதுரம் அதை சற்று வித்தியாசமான நிறத்துடன் காண்பிக்கிறேன் எனவே இது x மற்றும் y அச்சில் பக்கங்களைக் கொண்ட ஒரு சதுரம் மற்றும் இதன் மீதும் இந்த பக்கத்தின் சதுரத்திலும் எதிரெதிர் திசையில் பயணிக்கிறோம் மேலும் ஸ்டோக்ஸ் தீயரம்த்தைப் தேற்றத்தைப் பயன்படுத்த விரும்புகிறோம் Vxyzx2yijCxyk எனவே ஸ்டோக்ஸ் தீயரம் தேற்றம் என்னவென்றால் இன்டகரல் v டாட் d l என்பது v டாட் d s இன் அதே கார்ல் சர்பேஸ் இன்டகரல் தவிர வேறில்லை இப்போது இந்த x மற்றும் y மேற்பரப்பிற்கான d s கள் நான் வலது கை கடிகார திசையில் பயணிப்பதால் k திசையில் வெளிவருகிறது ஆகையால் இந்த கார்ல் லைன் ல் நான் z கூறுகளை மட்டுமே எடுக்க வேண்டும் எனவே இதை நான் இப்படி எழுத முடியும் கார்ல் v z காம்போனன்ட் d x d y இது இன்டகரல் இது ஒரு ஸ்கேலார் என்பதை கவனியுங்கள் dSzdxdy இதன் Z காம்போனன்ட்களை dv y டிவைடட் பை d x மைனஸ் dv x டிவைடட் பை d y d x d y என எழுதலாம் அங்கு d x d y இந்த சதுரத்தின் இண்டெகரேஷன் இப்போதுவெக்டர் v கொடுக்கப்பட்டால் அது x 2 y i பிளஸ் x கழித்தல் y j பிளஸ் c x பிளஸ் y k க்கு சமம் ஆகும் நம்மிடம் இன்டகரல் v டாட் dl இருக்கிறது அது எதற்கு சமம் என்றால் நான் இப்போது இந்த டேர்ம் ஐ மதிப்பீடு செய்வேன் கடைசியாக நாம் வைத்திருக்கும் டேர்ம் இன்டகரல் 0 முதல் a வரை மாறுபடும் dx க்கு சமம் y 0 முதல் a வரை மாறுபடும் dvy டிவைடட் பை dx என்பது 1 ஆக இருக்கும் மைனஸ் dvx டிவைடட் பை dy என்பது x 2 dy ஆக இருக்கும் dlVy∂x Vx∂ydxdy இண்டெகரேஷன் x ஐ மட்டுமே சார்ந்துள்ளது எனவே இது 1 மைனஸ் x 2 dx இது எனக்கு a a மைனஸ் a 3 டிவைடட் பை 3 கொடுக்கப் போகிறது எனவே பதில் a 2 1 மைனஸ் a 2 டிவைடட் பை 3 என்பதற்கு சமம் ஆகும் dl0adx0ady 1 x2a2a a23 அடுத்த கேள்வி எண் 7 கேள்வி எண் 7 கூறுகிறது ஒரு வெக்டர் புலம் F i திசையில் x திசையில் 2 xyz க்கு சமம் பிளஸ் j திசையில் x 2 z பிளஸ் k திசையில் x 2 y என சமமாக கொடுக்கப்பட்டுள்ளது அதனுடன் கணக்கிட விரும்புகிறோம் சாத்தியமான போடன்சியல் ஐ கணக்கிட விரும்புகிறோம் V x y மற்றும் z இப்போது வரையறையின்படி நான் x ஐப் பொறுத்தவரை v இன் மைனஸ் பகுதியைப் பெறப் போகிறேன் பார்சியல் v என்பது Fx ஆக இருக்கும் இது 2 x y z ஆகும் இதேபோல் y ஐப் பொறுத்தவரை பார்சியல் v என்பது F y ஆக இருக்கும் இது x 2 z ஆகவும் z ஐ பொறுத்தவரை விட பார்சியல் v ஆனது F z ஆகவும் இருக்கும் இது x 2 y ஆகும் F2xyzix2zjx2yk ∂V∂xFx2xyz ∂V∂yFyx2z ∂V∂z Fzx2y நாம் அதை கொஞ்சம் ஆராய்ந்தால் நீங்கள் உடனடியாக V என்பது x 2 y z க்கு சமமாக இருக்க வேண்டும் என்று எழுதலாம் முன்னால் மைனஸ் அடையாளம் பிளஸ் சில கான்ஸ்டன்ட் மாறிலி ஏனெனில் சாத்தியம் எப்போதும் ஒரு கான்ஸ்டன்ட் மாறிலிவரை வரையறுக்கப்படுகிறது ஆனால் நான் இதை இன்னும் முறையாக செய்ய விரும்புகிறேன் இதனால் எதிர்காலத்தில் நீங்கள் இதுபோன்ற ப்ராப்ளம் ஐ எதிர்கொள்ளும்போது அதை முறையான முறையில் கையாள முடியும் எனவே பார்சியல் v டிவைடட் பை பார்சியல் x ஐ முதல் டேர்ம் மைனஸ் 2 xyz க்கு சமம் நான் x ஐ பொறுத்து அதை இண்டெகரேஷன் செய்தால் Vxyz ஐ பெறப் போகிறேன்இது மைனஸ் x 2 yz பிளஸ் பங்க்ஷன் f க்கு சமம் ஏன் ஏனெனில் இந்த முழு செயல்பாட்டையும் நான் x ஐ பொறுத்து டிஃபரென்டியேட் செய்யும்போது முதல் டேர்ம் எனக்கு சரியான பதிலைக் மைனஸ் 2 x y z ஐ தருகிறது மேலும் x ஐ பொறுத்து F பங்க்ஷன் ஐ அதாவது y மற்றும் z இன் செயல்பாட்டை டிஃபரென்டியேட் செய்யும் போது அது எனக்கு பூஜ்ஜியத்தை அளிக்கிறது ∂V∂xFx 2xyz Vxyz x2yzf எனவே V x y z இன் சாத்தியமான வடிவம் கழித்தல் x 2 y z மற்றும் y மற்றும் z இன் பங்க்ஷன் செயல்பாடு ஆகும் இப்போது பார்சியல் v டிவைடட் பை பார்சியல் y என்பது மைனஸ் x 2 z பிளஸ் மைனஸ் df டிவைடட் பை dy என்ன என்று எனக்குத் தெரியும் இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் z க்கு சமம் என்று ப்ராப்ளம் தில் இருந்து ஏற்கனவே எனக்கு வழங்கப்பட்டுள்ளது இது பிளஸ் ஆக இருக்க வேண்டும் dv டிவைடட் பை dy ஏற்கனவே மைனஸ் x 2 z ஆக வழங்கப்பட்டுள்ளது நான் இந்த டேர்ம் ஐ கான்செல் செய்கிறேன் எனக்கு df டிவைடட் பை dy என்பது 0 க்கு சமம் இது F என்பது z இன் பங்க்ஷன் ஐ செயல்பாடு மட்டுமே பொறுத்தது Vxyz x2yzfyz ∂V∂y x2z ∂f∂y x2z ∂f∂y0f≡f எனவே இப்போது நாம் V x y z க்கு கீழே இருக்கிறோம் எனவே மைனஸ் x 2 y z மேலும் z இன் செயல்பாடு க்கு மட்டும் சமமாக இருக்க வேண்டும் இப்போது z இன் பார்சியல் பகுதியைப் பொறுத்து v இன் பார்சியல் ஐ பகுதியை எடுத்துக் கொள்வோம் இது எனக்கு மைனஸ் x 2 y பிளஸ் d f டிவைடட் பை d z ஐ தருகிறது ஆனால் இது கொடுக்கப்பட்ட போர்ஸ் விசை புலத்திலிருந்து மைனஸ் x 2 y க்கு சமம் ஆகும் மீண்டும் நான் டேர்ம்ஸ் ஐ கான்செல் செய்தால் எனக்கு d f டிவைடட் பை d z என்பது 0 க்கு சமம் என கிடைக்கும் இது F என்பது ஒரு கான்ஸ்டன்ட் மாறிலிஎன்று மட்டுமே அர்த்தப்படுத்த முடியும் எனவே எனது பதில் V x y z என்பது மைனஸ் x 2 y z மற்றும் ஒரு கான்ஸ்டன்ட் க்கு மாறிலிசமம் Vxyz x2yzf ∂V∂z x2y∂f∂z x2y dfdz0fconstant Vxyz x2yzconstant எந்தவொரு போர்ஸ் விசை புலத்தையும் கொடுத்தால் நீங்கள் இந்த வகையான இண்டெகரேஷன் ஐ செய்யலாம் முதலில் x காம்போனென்ட் கூறு பின்னர் y காம்போனென்ட்கூறு மற்றும் z காம்போனென்ட் கூறு களை இண்டெகரேஷன் செய்யலாம் மற்றும் கான்ஸ்டன்ட் க்கு மாறிலி பதிலாக நீங்கள் மற்ற வேரியபல் மாறியின் செயல்பாடுகளை வைக்கிறீர்கள் x y z ஐப் பொறுத்தவரை அதன் டெரிவேட்டிவ் வழித்தோன்றல்கள் எனக்கு பூஜ்ஜியத்தைக் கொடுக்கும் அடுத்து ப்ராப்ளம் எண் 8 ஐ செய்வோம் இது கொடுக்கப்பட்ட போடன்சியல் பங்க்ஷன் ற்கு சாத்தியமான செயல்பாட்டிற்கு ஒரு போடன்சியல் பங்க்ஷன் வழங்கினோம் V x y z என்பது z மைனஸ் 2 x 2 மைனஸ் 3 y 2 க்கு சமம் X வழியாக செல்லும் ஒரு கான்ஸ்டன்ட் போடன்சியல் சர்பேஸ் நிலையான சாத்தியமான மேற்பரப்பு 1 க்கு சமம் y என்பது 2 க்கு சமம் மற்றும் z என்பது 1 க்கு சமம் என விவரிக்கப்படும் இப்போது போடன்சியல் சர்பேஸ் சாத்தியமான மேற்பரப்பு இந்த 3 புள்ளிகளைக் கடந்து சென்றால் அதாவது அந்த நேரத்தில் போடன்சியல் மதிப்பு 1 மைனஸ் 2 மைனஸ் 3 y 2 ற்கு சமமாக இருக்கும் இது 12 ஆகும் கடைசியில் இது மைனஸ் 13 ஆக வெளிவருகிறது எனவேசர்பேஸ் z மைனஸ் 2 x 2 மைனஸ் 3 y 2 அதாவது மைனஸ் 13 அல்லது 2 x 2 பிளஸ் 3 y 2 மைனஸ் z என்பது 13 க்கு சமம்இதுதான் பதில் Vxyzz 2x2 3y2 V1211 2 12 13 2x23y2 z13 அடுத்து கேள்வி எண் 9 ஐச் செய்வோம் இது கிரேடியண்ட் ஆபரேட்டர் ஐ பயன்படுத்தி வளைவுக்கு நார்மல் ஆன அலகு வெக்டர் வரையறுக்கப் படுவதைக் காணலாம் நாங்கள் 4 y 2 பிளஸ் 9 என்ற வளைவை வரையறுக்கிறோம் இது 4 x 2 பிளஸ் 9 y 2 மற்றும் இது 36 க்கு சமம் x என்பது 3 டிவைடட் பை 2 மற்றும் y என்பது ரூட் 3 வழியாக செல்கிறது இந்த வளைவுக்கு சாதாரண அலகு வெக்டர் என்னவாக இருக்கும் கிரேடியண்ட் ஆபரேட்டர் ஐ பயன்படுத்த விரும்புகிறோம் 4x29y236 கிரேடியண்ட் ஆபரேட்டர் ஐ பற்றிய விரிவுரை களிலிருந்து நினைவுகூருங்கள் x y இன் செயல்பாட்டில் செயல்படும் கிரேடியண்ட் ஆபரேட்டர் எனக்கு ஒரு வெக்டர் ஐ கொடுக்கிறது இது கான்ஸ்டன்ட் சர்பேஸ் போடன்சியல் நிலையான சாத்தியமான மேற்பரப்பு அல்லது விளிம்புக்கு செங்குத்தாக உள்ளது இதை நாங்கள் நிரூபித்தோம் இப்போது இங்கே நான் இந்த f x y ஐ 4 x 2 பிளஸ் 9 y 2 ஆக எடுத்துக் கொள்ளலாம் அதற்கு வெவ்வேறு வரையறைகள் இருக்கும் இதைப் பொறுத்து நான் f x y ஐ கான்ஸ்டன்ட் நிலையானதாக ஆக மாற்றினால் நாம் இங்கு பேசும் குறிப்பிட்ட விளிம்பு fxyஎன்பது 36 க்கு சமம் ஆனால் அது ஒரு பொருட்டல்ல இப்போது நான் xy க்கு சமமாக இருக்கும் fxy கிரேடியண்ட் ஐ எடுத்துக்கொண்டால் அது x d dx பிளஸ் yd dy பிளஸ் zd dz மற்றும் fxy கொடுக்கும் இது எனக்கு x திசையில் 8 x பிளஸ் y திசையில் 18y ஐ கொடுக்கும் இது விளிம்புக்கு செங்குத்தாக இருக்கும் அதை எங்கே கணக்கிட விரும்புகிறேன் இந்த குறிப்பிட்ட சர்பேஸ் மேற்பரப்பில் நான் கணக்கிட விரும்புகிறேன் இது fxy என்பது 36 க்கு சமம் மற்றும் நான் கணக்கிட விரும்பும் புள்ளி x இல் 3 2 க்கு சமம் மற்றும் y இல் ரூட் 3 க்கு சமம் எனவே அந்த இடத்தில் கிரேடியண்ட் fxy என்பது 12 x ஐ தவிர வேறு ஒன்றும் இல்லை உள்ளே எனவே இது 12 i பிளஸ் 18 ரூட் 3 j ஆக இருக்கும் இப்போது நாம் செய்ய விரும்புவது எல்லாம் அதை ஒரு யூனிட் வெக்டர் ஆக்குவதுதான் fxy36 fxyx∂xy∂yz∂zfxy8xi18yj fxy|32312i183j எனவே இந்த வெக்டர் 12 i பிளஸ் 18 ரூட் 3 j யூனிட் வெக்டர் என வழங்கப்படுகிறது இதை n ஆல் குறிக்கிறேன் இது 12 i பிளஸ் 18 ஸ்கொயர் ரூட் ஆப் 3 j டிவைடட் பை ஸ்குயர் ரூட் ஆப் 12 2 பிளஸ் 18 2 3 இதில் நான் 6 ஐ வெளியே எடுக்க முடியும் எனவே 12 i பிளஸ் 18 ஸ்கொயர் ரூட் ஆப் 3 j டிவைடட் பை 6 ஸ்கொயர் ரூட் ஆப் 4 பிளஸ் 27 எனவே இது 2 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆப் 31i பிளஸ் 3 ரூட் 3 டிவைடட் பை 31j அதாவது சர்பேஸ் fxy க்கு மேற்பரப்பு பேர்பெண்டிகுலார் ஆக செங்குத்தாக உள்ள அலகு வெக்டர் என்பது 4 x 2 பிளஸ் 9 x 2 என்பது 36 க்கு சமம் ஆக இருக்கும் n12i183j122182×312i183j6427231i3331j போர்ஸின் திசையானது கட்டுப்பாட்டின் குறைந்த மதிப்பிலிருந்து கட்டுப்பாட்டின் உயர் மதிப்பு வரை வழங்கப்படுகிறது அடுத்த ப்ராப்ளம் எண் 10 சீரான சார்ஜ் செய்யப்பட்ட டிஸ்க் இன் வட்டின் அச்சில் உள்ள எலக்ட்ரோஸ்டாடிக்ஸ் போடன்சியல் மின்னியல் திறனைக் எவ்வளவு என்று கேளுங்கள் எனவே எங்களிடம் ஒரே சீராக சார்ஜ் செய்யப்பட்ட டிஸ்க் வட்டு உள்ளது x y சமதள பரப்பு தட்டையான பரப்புஎன்று சொல்லலாம் அது சர்பேஸ் சார்ஜ் டென்சிட்டி அடர்த்தி சிக்மாவைக் கொண்டுள்ளது மேலும் அதிலிருந்து z உயரத்தில் உள்ள போடன்சியல் ஐ கணக்கிட விரும்புகிறோம் கவனியுங்கள் இந்த விஷயத்தில் நாம் கணக்கிடுகிறோம் முதல் அசைன்மென்ட் ப்ராப்ளம் த்தில் நாங்கள் செய்ததைப் போல வெக்டர் கூறுகளைப் பற்றி நான் கவலைப்பட வேண்டியதில்லை அங்கு நாம் போர்ஸ் ஐ கணக்கிடுகிறோம் எனவே எலக்ட்ரோஸ்டாடிக்ஸ் போடன்சியல் கணக்கிடுவது சற்று எளிதாகிறது இப்போது இதற்காக நான் என்ன செய்வேன் R தொலைவில் ஒரு வளையத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் R தொலைவில் ஒரு வளையத்தை எடுத்து இதன் மீதான சார்ஜ் ஐ கணக்கிடுங்கள் இதன் மீதான சார்ஜ் 2 pi r dr ஆக இருக்கும் இது வளையத்தின் ஏரியா சிக்மாவின் பரப்பளவு மற்றும் இது இந்த வளையத்தின் வட்டில் உள்ள அனைத்து சார்ஜ் ம் z 2 பிளஸ் r 2 z தொலைவில் புள்ளியில் இருந்து ஆகும் ஆகையால் z இல் உள்ள போடன்சியல் V 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 ஆக இருக்கும் உண்மையில் நான் இதை இப்படி எழுத வேண்டும் dv சிறிய வளையத்தின் காரணமாக மிகச் சிறிய ஆற்றல் dq ஆக இருக்கும் இது 2 pi r dr சிக்மா டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆப் r 2 பிளஸ் z 2 மற்றும் மொத்த ஆற்றல் இதன் இண்டெகரேஷன் ஆக இருக்கும் இதன் இண்டெகரேஷன் க்கு 0 முதல் கேபிடல் பெரிய R வரை dQ2πrdr dVz0R14π02πrdrσr2z2 ஆகையால்போடன்சியல் V z என்பது 2 pi சிக்மா டிவைடட் பை 4 pi எப்சிலன் 0 இன்டகரல் 0 முதல் கேபிடல் பெரிய R வரை rdr டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆப் r 2 பிளஸ் E 2 க்கு சமம் r 2 பிளஸ் z 2என்பது y ஆகவும் r2 பிளஸ் z 2 என்பது y 2 சமமாகவும் எனவே ydy என்பது rdr க்கு சமம் ஆகவும் பின்னர் நான் V z ஐ 2 pi சிக்மாவுக்கு டிவைடட் பை 4 pi எப்சிலன் 0 பெறுகிறேன்இன்டகரல் மாடுலஸ் z முதல் ஸ்கொயர் ரூட் ஆப் R 2 பிளஸ் Z 2 வரை ydy டிவைடட் பை y இந்த y கான்செல் ஆகிறது மற்றும் இந்த 2 pi க்கு சமமானதை நான் இங்கே கான்செல் செய்கிறேன் மேலும் இதன் மதிப்பு சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலன் 0 ஸ்கொயர் ரூட் ஆப் R 2 பிளஸ் Z 2 மைனஸ் மாடுலஸ் z Vz2πσ4π00Rrdrr2z2 Let r2z2y2ydyrdr Vz2πσ4π0|z|R2z2ydyy20R2z2 z எனவே இந்த போடன்சியல் கணக்கீடு சற்று எளிதானது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஏனென்றால் அளவிடக்கூடிய அளவு இது என்னால் முடியும் மின்சார புலத்தின் z கூறுகளை மட்டுமே கணக்கிட விரும்பினால் அச்சில் E z ஐ மைனஸ் d v டிவைடட் பை d z க்கு சமமாக எடுத்துக்கொள்வேன் மேலும் இதில் இருந்து நாம் பதிலைப் பெற முடியும் நான் வெவ்வேறு சிக்மாக்களையும் எடுக்கலாம் எடுத்துக்காட்டாக முந்தைய அசைன்மென்ட் ல் எங்களிடம் ஒரு சிக்மா இருந்தது இது r ஐ சார்ந்துள்ளது இது சிக்மா 0 டிவைடட் பை r அதற்கான போடன்சியல் ஐ ம் என்னால் கணக்கிட முடியும் உண்மையில் நான் அதை உங்களுக்காக ஒரு பயிற்சியாக விட்டுவிடுகிறேன் நீங்கள் சிக்மா r காரணமாக போடன்சியல் ஐ கணக்கிடுகிறீர்கள் அச்சில் v ஐக் கணக்கிடுங்கள் z அச்சு மற்றும் பின்னர் மின்சார புலத்தைப் பெறுவதற்கு அதை வேறுபடுத்துங்கள் பின்னர் அசைன்மென்ட் எண் 1 இல் பெறப்பட்ட பதிலை ஒப்பிடுங்கள் இறுதியாக இந்த அசைன்மென்ட் இன் கடைசி ப்ராப்ளம் ஒரு சார்ஜ் ஷெல்லுக்கு பெறப்பட்ட எலக்ட்ரோஸ்டாடிக்ஸ் போடன்சியல் ஐ பயன்படுத்துவதாகும் போடன்சியல் க்கான ஆரம் r கொண்ட சீரான சார்ஜ் செய்யப்பட்ட ஸ்பியர் க்கு கோளத்திற்கான முடிவைப் பெறுங்கள் எனவே நம்மிடம் இருப்பது ஒரு ஸ்பியர் ஆகும் கோளமாகும் இது டென்சிட்டிஅடர்த்தி ரோவுடன் ஒரே மாதிரியாக சார்ஜ் செய்யப்படுகிறது விரிவுரையில் நான் பெறப்பட்ட சார்ஜ் செய்யப்பட்ட ஷெல்லின் முடிவைப் பயன்படுத்தி மேலும் r0 இலிருந்து இன்பினிட்டி வரை போடன்சியல் ஐ கணக்கிட விரும்புகிறோம் ஆரம் ஆர் கொண்ட சார்ஜ் செய்யப்பட்ட ஷெல் இருந்தால்அது சர்பேஸ் சார்ஜ் டென்சிட்டிஅடர்த்தி சிக்மாவை எடுத்துச்செல்லும் போடன்சியல் Vr 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 மற்றும் 4 பை R 2 டிவைடட் பை r க்கு சமம் என்று விரிவுரையில் பெற்றுள்ளோம் இதை நான் வெறுமனே எழுதலாம் கேபிடல் பெரிய R ஐ விட r க்கு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் இந்த 4 pi ஐ கான்செல் செய்வதன் மூலம் R 2 சிக்மா டிவைடட் பை எப்சிலன் 0 r என்பதற்கு சமம் எனவே வெளியே 1 r என்று செல்கிறது உள்ளே அது மாறிலிக்கு சமமாகிறது இது சர்பேஸ் மேற்பரப்பில் உள்ள மதிப்புக்கு சமம் Vr14π04πR2rR20rr≥R எனவே அதன் உள்ளே ஆர் சிக்மா டிவைடட் பை எப்சிலன் 0 ஆகும் இங்கே r என்பது R க்கு குறைவாக அல்லது R க்கு சமமாக ஆகிறது r கேபிடல் பெரிய R க்கு சமமாக இருப்பதை கவனியுங்கள் இரண்டு பதில்களும் பொருந்துகின்றன எனவே இது சர்பேஸ் மேற்பரப்பு ஷெல்லுக்கு உள்ள முடிவு ஆகும் VrRσ0r≤R ஒரே மாதிரியாக சார்ஜ் செய்யப்பட்ட ஸ்பியர் கோளத்திற்கான போடன்சியல் ஐ கண்டறிய இதைப் பயன்படுத்த விரும்புகிறோம் சீரான சார்ஜ் செய்யப்பட்ட ஸ்பியர் ஐ கோளத்தைப் பொறுத்தவரை நான் ஆரம் சிறிய r இன் உள்ள ஒரு ஷெல்லை எடுத்துக் கொள்கிறேன் அதை ஒரு ஷெல் மற்றும் தடிமன் d r என்று நான் நினைத்தால் இதன் சிக்மா என்பது சார்ஜ் டிவைடட் பை ஒரு யூனிட் ஏரியாக்கு சமம் ஆகும் ஷெல்லின் வால்யும் 4 r 2 d r ஆகும் இதன் மீதான சார்ஜ் a சிக்மா ரோ மற்றும் ஷெல்லின் ஏரியா ஐ டிவைடட் செய்தால் இது சிக்மாவாக இருக்கும் ρ4πr2 எனவே சிக்மா என்பது 4 r 2 கான்செல் செய்கிறது ρ dr மற்றும் இந்த ஷெல் வெளியில் ஒரு போடன்சியல் ஐ உருவாக்குகிறது இது 1 டிவைடட் பை r சார்பு க்கு சமம் மற்றும் அதற்கு உள்ளே கான்ஸ்டன்ட் நிலையானது எனவே ஷெல் காரணமாக போடன்சியல் ஐ நான் எழுதுகிறேன் என்றால் ஆர் பிரைம் ஆக இருக்கப் போகிறது எனக் கணக்கிடுவோம் இது r 2 இருக்கும் இது r 2 dr டிவைடட் பை எப்சிலன் 0 ஆர் பிரைம் இது ρ d r டிவைடட் பை எப்சிலன் 0 க்கு சமமாக இருக்கப் போகிறது Vrr2ρdr0rr≥r rρdr0r≤r எனவே நான் உள்ளே உள்ள போடன்சியல் ஐ கண்டேன் வெளியில் உள்ள போடன்சியல் ஐ கண்டேன் இப்போது நான் செய்ய வேண்டியது வெவ்வேறு புள்ளிகளில் மதிப்புகளைப் பெற d r ஐ இண்டெகரேஷன் செய்ய வேண்டும் முதலில் ஆர் ஐ விட ஆர் பிரைம் கணக்கீட்டைச் செய்வோம் அதாவது வெளியில் உள்ள போடன்சியல் ஐ கண்டுபிடிக்க விரும்புகிறேன் வெளியில் R பிரைம் விட r பிரைம் அதிகமாக இருந்தால் எல்லா புள்ளிகளும் வெளியில் கிடக்கின்றன எல்லா ஷெல்களும் இங்கே கருதப்படுகின்றன எனவே R ஐ விட r பிரைம் இல் உள்ள போடன்சியல் இருக்கப் போகிறது இங்கே வேலை செய்யும் ஒரே எக்ஸ்பிரஷன் முதல் ஒன்றாகும் ஏனென்றால் எல்லா r ப்ரைம்களும் நான் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஷெல்லை விட அதிகம் ஆகையால் இது 1 டிவைடட் பை எப்சிலன் 0 ஆர் பிரைம் இண்டெகரேஷன் r 2dr ρ இது எப்படியிருந்தாலும் 0 க்கு R க்கு வெளியே வரும் இது ρ R 3 டிவைடட் பை 3 எப்சிலன் 0 ஆர் பிரைம் ஆக இருக்கும் நான் மேலே மற்றும் கீழே 4 பை ஆல் பெருக்கினேன் 4 பை ρ R 3 டிவைடட் பை 3 இது சார்ஜ் Q க்கு சமம் எனவே இது 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 பெருக்கல் Q டிவைடட் பை r பிரைம் ஆகிறது இது வெளியில் உள்ள சார்ஜ் ஆகும் எந்தவொரு ஸ்பியர் சார்ஜ் க்கு இது ஒரு பாயிண்ட் சார்ஜ் போல செயல்படுகிறது rRVr0r0Rr2dr4πρR34π×30r14π0Qr உள்ளே இருக்கும் போடன்சியல் பற்றி என்ன இப்போது உள்ளே இருக்கும் போடன்சியல் கணக்கிடுகிறீர்களானால் நான் r தூரத்தில் இல் ஒரு ஷெல் எடுத்தால் சாத்தியமான V r பிரைம்யும் வெளியே உள்ள அனைத்து ஷெல்யும் கணக்கிட விரும்புகிறேன் இப்போது R ஐ விட r பிரைம் குறைவாக ஆக இருக்கிறது வெளியே உள்ள அனைத்து ஷெல்யும் ஒரு கான்ஸ்டன்ட் போடன்சியல் ஐ நிலையான ஆற்றலைக் கொடுக்கும் எனவே இது அனைத்து சாத்தியக்கூறுகளாக இருக்கப் போகிறது r பிரைம் லிருந்து R வரையிலான அனைத்து ஷெல்களும் எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் போடன்சியல் ஐ நிலையான ஆற்றல் கொடுக்க போகின்றன இது r ρ dr டிவைடட் பை எப்சிலன் 0 ஆகும் இது ஆர் பிளஸ் 0 இன் உள்ளே இருந்து r பிரைம் வரை இருக்கும் இங்கே R ஒரு பாயிண்ட் சார்ஜ் அல்லது Q டிவைடட் பை r போன்ற ஒரு போடன்சியல் ஐ ஆற்றலைக் கொடுக்கப் போகிறது இது 0 முதல் ஆர் பிரைம் வரை r 2 ρ dr டிவைடட் பை எப்சிலன் 0 r பிரைம் ஐ தவிர வேறொன்றுமில்லை எனவே ρ R 2 டிவைடட் பை 2எப்சிலன் 0 மைனஸ் ρ r 2 டிவைடட் பை 6எப்சிலன் 0 இது இறுதி பதிலாக இருக்க போகிறது rRVrrRrρdr00rr2ρdr0rR220 r260 ரோவை Q டிவைடட் பை 4 பைR 3 டிவைடட் பை 3 இது மேலே செல்லும் இந்த பதிலை நான் இவ்வாறு எழுதலாம் ஆகவே நம்மிடம் போடன்சியல் Vr உள்ளது இது ρ R 2 டிவைடட் பை 2 எப்சிலன் 0 மைனஸ் ρ r பிரைம் 2 டிவைடட் பை 6 எப்சிலன் 0 க்கு விற்கு சமம் மேலும் நான் ரோ க்கு பதிலாக 3Q டிவைடட் பை 4 பை R 3 என்பதற்கு சமம் ஆக எடுக்கிறோம் எனவே இது 3Q டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 R 2 டிவைடட் பை R 3 மைனஸ் 3Q டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 r பிரைம் 2 டிவைடட் பை 6 R 3என்பதற்கு சமம் ஆகும் இது 3டிவைடட் பை 2 QR மைனஸ் 1டிவைடட் பை 2 Qr பிரைம் 2R 3 மற்றும் 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 என்பதாகும் மற்றும் இதுதான் பதில்